திரி பேஸ் பேலன்ஸ்டு அமைப்பில் நேரடியாக ரியாக்டிவ் பவரை அளவிட முடியுமா என்பதைப் பார்ப்போம் நான் சீரான பேலன்ஸ்டு அமைப்பு பற்றி பேசுகிறேன் எனவே திரி பேஸ் பேலன்ஸ்டு அமைப்பில் நாம் அளவிட விரும்பும் ரியாக்டிவ் பவரை கூறுவோம் எனவே என்னிடம் இது போன்ற திரி பேஸ் கண்டக்டர்ஸ்கடத்திகள் உள்ளன என கூறுவோம் மற்றும் இங்கே எனது திரி பேஸ் லோடு உள்ளது இது டெல்டா இணைக்கப்பட்டதா அல்லது ஸ்டார் இணைக்கப்பட்டதா என்பதை நான் உண்மையில் காட்டவில்லை அது ஒரு பொருட்டும் இல்லை எனவே நான் திரி பேஸ் லோடை கொண்டிருக்கிறேன் நான் ஒரு வாட்மீட்டரை ஓரளவு இதுபோல் இணைத்தால் நாம் ரியாக்டிவ் பவரை அளவிட முடியும் இறுதியில் அது உண்மையானதா என்று பார்க்க முயற்சிப்போம் இது போன்ற ஒரு வாட்மீட்டரை நான் இணைத்தால் இங்கே எனது கரண்ட் மின்னோட்டம் சுருளும் மற்றும் இங்கே எனது பொட்டன்ஷியல்அழுத்தம் சுருளும் இருக்கும் எனவே நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்றால் இதை நான் இப்படி காட்டியிருக்க வேண்டும் இது லோடுக்குச் செல்கிறது இது தொடராக வந்து லோடுக்கு திரும்பிச் செல்கிறது எனவே இது A இது B மற்றும் மூன்றாம் பேஸ் C நேரடியாக லோடுக்குச் செல்கிறது இங்கே எனது பொட்டன்ஷியல் சுருள் உள்ளது அங்கே இது என் வாட்மீட்டர் எனவே இதை வாட்மீட்டராகக் காட்டுகிறேன் எனவே இதை நான் M இது L எனக் காட்டுகிறேன் மற்றும் இது ஒரு பொதுவான புள்ளி இது பொதுவானதாக இருக்க வேண்டும்ஆனால் நான் அதை பொதுவானதாக்கவில்லை தயவுசெய்து கவனிக்கவும் இது V நான் இங்கே A பேஸ் கொண்டிருந்தால் B பேஸ் இங்கே மற்றும் C பேஸ் இங்கே மற்றும் என் A பேஸ் கரண்ட் இங்கே எங்கோ உள்ளது B பேஸ் கரண்ட் இங்கே எங்கோ உள்ளது மற்றும் C பேஸ் கரண்ட் இங்கே எங்கோ உள்ளது எனவே இதை நான் IAIB மற்றும் IC என்று காட்டலாம் மற்றும் இவை சோர்ஸ் VA VB மற்றும் VC பவர் ஃபேக்டர் கோணத்தை எடுத்துக்கொள்கிறேன் தயவுசெய்து கவனிக்கவும் இது ஒரு பின்தங்கிய பவர் ஃபேக்டர் கோணம் ஆகும் எனவே இது சில phi பவர் ஃபேக்டர் கோணமாக நான் கொண்டிருக்கிறேன் நான் VBC ஐ எனது வோல்டேஜ்மின்னழுத்த சுருளுக்கு அல்லது பொட்டன்ஷியல் சுருளுக்கு கொடுக்கிறேன் எனவே இதை நான் அடிப்படையில் இவ்வாறு எழுத வேண்டும் இது C1 எனவே இதை மறுபுறம் எடுத்துக்கொள்வேன் இது VC எனவே இதை நான் VBC என்று எழுதலாம் எனவே VBC ஐ என்னிடம் உள்ள பொட்டன்ஷியல் சுருளுக்குப் பயன்படுத்துவதே முடிந்தது அதேசமயம் IA என்பது கரண்ட் சுருள் வழியாக பாயும் கரண்ட் ஆகும் இது 90° தெளிவாக உள்ளது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இது 90° எனவே IA க்கும் VBC க்கும் இடையிலான கோண வேறுபாடு 90° ∅ ஆகும் எனவே VBC யை IA ஆல் பெருக்கி cos 90° ∅ பெருக்கும்போது வரும் மதிப்பே எனது வாட்மீட்டரிலிருந்து வெளியேறும் எனவே இதை நான் W1 என்று அழைத்தால் W1 VBC IA cos 90 ° ∅ சொல்ல வேண்டும் எனவே இதை நான் VLIL sin∅ என எழுத முடியும் எனவே எனக்கு கிடைப்பது உண்மையில் ரியாக்டிவ் பவர் அல்ல இது ரியாக்டிவ் பவரின் 13 மடங்கு ஆகும் எனவே வாட்மீட்டர் வாசிப்பிலிருந்து நான் எதைப் பெற்றாலும் அதை நான் 3 ஆல் பெருக்க வேண்டும் பின் அதிலிருந்து நான் ஒட்டுமொத்த ரியாக்டிவ் பவரை பெறுவேன் லீடிங் லோடுக்கும்முன்னணி சுமைக்கும் இது செயல்படுகிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நட்சத்திர இணைக்கப்பட்ட மற்றும் டெல்டா இணைக்கப்பட்ட லோடுக்கு இது வேலை செய்யுமா என்பதையும் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் நான் அதை ஒரு கருப்பு பெட்டியாகக் காட்டியிருந்தாலும் நான் IA வை IL ஆகஎடுத்திருக்கிறேன் தயவுசெய்து ஒரு முறை பாருங்கள் அவ்வளவுதான் நான் சொல்வேன் நான் அதை உங்களுக்கு வீட்டுப்பாடமாக விட்டுவிடுகிறேன் லீடிங் லோடுக்கு அதே வகையான வெளிப்பாடு நீங்கள் பெற முடியுமா என்பதை தயவுசெய்து பாருங்கள் இரண்டாவதாக ஒரு நட்சத்திரம் மற்றும் டெல்டா இணைப்புகளுக்கும் பார்க்க வேண்டும் எனவே மூன்று கட்ட சுற்றுகளை நினைவுபடுத்துகிறது எனவே திரி பேஸ் மீண்டும் பார்வையிட மாட்டோம் நாங்கள் திரி பேஸ் டிரான்ஸ்பார்மர் மற்றும் திரி பேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு செல்கிறோம் நாம் செல்லவிருக்கும் அடுத்த தலைப்பு மேக்னெட்டிக் சர்க்யூட்கள் மேக்னெட்டிக் சர்க்யூட்கள் பற்றி படிக்க வேண்டிய அவசியம் என்ன உண்மையில் அதிக எண்ணிக்கையிலான பயன்பாடுகள் இருப்பதால் நாங்கள் மின் இயந்திரங்கள் பற்றி படிக்கவேண்டும் அதை நான் விரிவாகக் கூற வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை இயந்திரங்கள் இல்லாவிட்டால் எந்த மின்சாரத்தையும் பெற முடியாது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் உண்மையில் மின்சாரம் சுவாசம் போன்றது என்பது உங்களுக்குத் தெரியும் மின்சாரம் இல்லை என்றால் நம்மிடம் எதுவும் இல்லை சில நாட்கள் கூட உங்கள் மொபைல் வேலை செய்யாவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சினை சார்ஜ் போட உங்களுக்கு நிச்சயமாக மின்சாரம் தேவை உங்கள் பேட்டரி கூட மறைமுகமாக மின்சாரம் என்று தெரியும் உங்கள் மொபைல் சார்ஜரைப் பயன்படுத்தி சார்ஜ் செய்யலாம் இது நிச்சயமாக கிரிட் லிருந்து வரும் இதேபோல் எங்கள் அன்றாடத்தில் பலருக்கு செய்யும் வேலையை நீங்கள் அறிவீர்கள் இந்த நாட்களில் பயணம் செய்கிறோம் மெதுவாக நாங்கள் மின்சார வாகனத்திற்கு செல்கிறோம் தண்ணீரை உந்தித் தரும் மோட்டார்கள் உங்களுக்குத் தெரியும் RO அமைப்பில் உங்களுக்குத் தெரியும் மீண்டும் நீங்கள் தண்ணீரை பம்ப் செய்கிறீர்கள் நீங்கள் பார்த்தால் மோட்டார் இல்லாமல் கிரைண்டர் இயங்காது என்று உங்களுக்குத் தெரியும் புல்வெளியில் மோட்டார் உள்ளது மின்விசிறி ஃபேன்ஸ் AC என நீங்கள் பெயரிடுங்கள் நீங்கள் பேசும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மோட்டார்கள் உள்ளன காகித ஆலைகள் ஜவுளி ஆலைகள் அச்சகங்கள் ஏதேனும் சர்க்கரை ஆலை சிமென்ட் ஆலை அந்தத் தொழில்கள் அனைத்திற்கும் மோட்டார்கள் உள்ளன எனவே இயந்திரங்கள் நிச்சயமாக நம் வாழ்வின் இன்றியமையாத பகுதியாக மாறிவிட்டன எனவே இது எவ்வாறு இயங்குகிறது மற்றும் அதன் செயல்திறனை எங்களால் மேம்படுத்த முடியுமா கொஞ்சம் ஆற்றலைப் பாதுகாக்க முடியுமா என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் இவை அனைத்தும் சீரமைக்கப்பட்ட அல்லது இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சிப் பகுதிகளாக நாம் பார்க்கிறோம் நீங்கள் பெரும்பாலான இயந்திரங்களைப் பார்த்தால் அவை அனைத்தும் ஃபெரோ மேக்னெட்டிக் பொருட்களால் ஆனவை இது காந்தம் அல்லாத பொருளில் உள்ளதை ஒப்பிடும்போது அதிக காந்த வலிமையை அளிக்கிறது ஒரு காந்தப் பொருளில் நீங்கள் கொடுப்பது 1 A கரண்ட் என கூறுவோம் ஒரு மரத் துண்டைச் சுற்றி உள்ள சுருளில் ஒரு 1 A கரண்ட்டை பயன்படுத்தினால் நான் அநேகமாக X என்பதை ஃப்ளக்ஸ் அடர்த்தி அல்லது ஃப்ளக்ஸ் ஆகப் பெறுவேன் அதேசமயம் நான் ஒரு சுருளை இரும்பு மையத்தை சுற்றி முறுக்கி மீண்டும் அதே 1 ஆம்பியர் கரண்ட்டை அந்த சுருளில் செலுத்தினாள் நான் மரத்தின் விஷயத்தில் கிடைத்ததை விட 1000 மடங்கு அல்லது 4000 மடங்கு அதிகமாக கிடைக்கும் எனவே நான் அதிக மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலத்தைக் கொண்டிருந்தால் வெளிப்படையாக ஒரு மோட்டார் விஷயத்தில் நடக்கும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஆற்றலாக மாறும் அல்லது ஜெனரேட்டர் விஷயத்தில் நடக்கும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆற்றலாக மாறும் மாற்றம் மேக்னெட்டிக் மீடியா காந்தத்தின் ஊடகங்கள் வழியாக நிகழ்கிறது ஆகவே அதிக அளவு காந்தப்புல வலிமை இருந்தால் அந்த வகையான ஃபெரோ மேக்னெட்டிக் பொருள் இல்லாமல் நான் பெற்றிருப்பதை ஒப்பிடும்போது இந்த மாற்றத்தின் செயல்திறன் மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவே ஒரு மோட்டார் விஷயத்தில் எவ்வளவு டார்க் முறுக்குவிசை உற்பத்தி செய்யப்படுகிறது அல்லது எவ்வளவு பவர் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு ஜெனரேட்டரின் விஷயத்தில் எவ்வளவு பவர் உற்பத்தி செய்யப்படுகிறது எலக்ட்ரிக்கல் பவர் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை பார்க்கிறேன் ஃபெரோ மேக்னெட்டிக் பொருளால் ஆன ஒரு இயந்திரத்தின் விஷயத்தில் இருக்கும் ஒரு யூனிட் தொகுதிக்கு உரிய டார்க் முறுக்கு நிச்சயமாக அதே இயந்திரத்தை நான் மரத்தையோ அல்லது காந்தமற்ற பொருளையோ கொண்டு உருவாக்கி இருப்பதை விட மிக அதிகமாக இருக்கும் என்று என்னால சொல்ல முடியும் எனவே நான் ஒரு கரண்ட் ஐ மின்னோட்டத்தைப் பயன்படுத்தும்போது ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக்காந்த பொருள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு கரண்ட் ஐப் பயன்படுத்தும்போது என்ன வகையான பிளக்ஸ் பாய்மங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அது எந்திரத்தின் வழியாக எவ்வளவு சரியாகச் செல்கிறது அது எந்தப் பகுதியில் பயணிக்கிறது மற்றும் பலவற்றை நாம் பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறோம் அதையே நாம் மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் செய்யப் போகிறோம் எனவே மேக்னெட்டிக் சர்க்யூட் அடிப்படையில் காந்தச் செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்வதற்கும் அல்லது ஃபெரோ காந்தப் பொருளின் எலக்ட்ரோ மேக்னடிக் நடத்தை எவ்வாறு உள்ளது என்பதற்கும் அடித்தளத்தை அமைக்கின்றன அதைத்தான் இந்த குறிப்பிட்ட பிரிவில் நாம் பார்க்கப்போகிறோம் நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கல் மெஷின் மின் இயந்திரத்தையும் பார்த்தால் நான் இரண்டு பகுதிகளைப் பெறப்போகிறேன் ஒன்று ஸ்டேட்டர் மற்றொன்று ரோட்டார் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆற்றல் மாற்றத்தின் அடிப்படைக் கொள்கை உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஃபாரடேயின் இண்டக்க்ஷன் விதி பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அங்கு ஃப்ளக்ஸில் மாறுபாடு இருந்தால் தூண்டப்பட்ட EMF எதுவாக இருந்தாலும் ஃப்ளக்ஸ் மாற்றத்தின் விகிதம் திருப்பங்களின் எண்ணிக்கையால் பெருக்கப்படுகிறது எனக்கு இறுதியில் கிடைக்கிறது எனவே Ndφdt உண்மையில் எந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மின் இயந்திர அமைப்பிலும் தூண்டப்பட்ட EMF ஐ தருகிறது எனவே நான் ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் வைத்திருக்க முடியும் ஆனால் நான் ஒரு கடத்தியை நகர்த்த முடியும் நான் ஒரு கடத்தியை நகர்த்தினால் அந்த கடத்தி மாறுபட்ட காந்தப்புலத்தை எதிர்கொள்ளும் எனவே மின்சாரத்தை உருவாக்க நான் அதை செய்ய முடியும் அல்லது நான் ஒரு நிலையான கடத்தியை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நான் ஒரு மின்மாற்றியில் செய்வது போல ஒரு மாற்று மின்னோட்டத்தை அல்டர் நேட்டிங் கரண்ட்டை வழங்கப் போகிறேன் அதுவும் எனக்கு தூண்டப்பட்ட EMF ஐ கொடுக்கும் ஆனால் அது மெக்கானிக்கல் இயந்திர ஆற்றலில் இருந்து மின் ஆற்றல் மாற்றத்திற்கு கொடுக்கப்போவதில்லை மாற்று மின்னோட்டஅல்டர் நேட்டிங் கரண்ட் வடிவில் மின்சாரம் நான் வழங்குகிறேன் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இறுதியில் நான் மாற்று மின்னோட்டத்தின் வடிவத்தில் மின்சாரத்தை பெறுகிறேன் எனவே மின்மாற்றியில் எலக்ட்ரிக்கல் ஆற்றலில் இருந்து இயந்திர ஆற்றல் மாற்றத்திற்கு செய்யவில்லை அதேசமயம் சுழலும் இயந்திரத்தில் மாறாமல் நான் என்ன செய்யப் போகிறேன் அநேகமாக காந்தத்தின் நிலையான மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் நான் ஒரு கடத்தியை நகர்த்தப் போகிறேன் அல்லது நான் ஒரு கடத்தியை பெறப் போகிறேன் அது நிலையானது பின்னர் ஒரு காந்த துருவத்தை தொடர்ந்து நகர்த்தவும் அதை சுழற்றவும் பின்னர் அது மின்சாரத்தைத் தூண்டும் எனவே இந்த நோக்கத்திற்காக எனக்கு முக்கியமாக இரண்டு விஷயங்கள் தேவை ஒன்று நான் மின்சாரம் தூண்டப்படும் ஒரு கொத்து கடத்திகளை வைத்திருக்க முடியும் இரண்டாவது விஷயம் நான் புல அமைப்பாக நாம் அழைக்கும் காந்தத்தை உருவாக்கும் அமைப்பு தேவைப்படும் எனவே எங்களுக்கு ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டார் என்பது ஒரு மின்சார இயந்திரத்தில் அடங்கி உள்ள 2 பகுதிகள் ஒன்று புலம் அடங்கிய காந்தத்தை உருவாக்கும் மற்றொன்று மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் கடத்திகளின் கொத்து அடங்கியது நாம் ஆர்மேச்சர் என்று அழைக்கிறோம் நான் புலம் அடங்கிய ஸ்டேட்டர் மற்றும் ஆர்மேச்சர் அடங்கிய ரோட்டார் வைத்திருக்க முடியும் அல்லது மற்றொரு வழி சுற்றி வைத்திருக்க முடியும் நான் ஸ்டேட்டர் அடங்கிய ஆர்மேச்சர் மற்றும் ரோட்டார் அடங்கிய புலம் ஆகியவற்றை வைத்திருக்க முடியும் எந்த வழியும் சாத்தியம் மாறாமல் வடிவமைப்பின் வசதியைப் பொறுத்து நாங்கள் அதை ஒரு வழி அல்லது மற்றொரு வழியில் செய்கிறோம் ஆனால் எந்த வகையிலும் அது செயல்படும் அது ஒரு பிரச்சினை அல்ல ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டார் இருக்கும்போது நான் நிச்சயமாக வெளிப்புற சுற்றளவில் ஸ்டேட்டரைக் கொண்டிருக்கப்போகிறேன் இது எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சில ஃபேன்ஸ்மின்விசிறி மின்சார வாகனம் போன்றவற்றின் உள் சுற்றளவில் ஸ்டேட்டரும் வெளிப்புற சுற்றளவில் ரோட்டரும் இருக்கும் அது போன்ற சில வழிமுறைகள் உள்ளன ஆனால் நாம் பொதுவாக ஆய்வகங்களில் தொழில்களில் எதைப் பார்த்தாலும் பொதுவாக ஸ்டேட்டர் வெளிப்புற சுற்றளவு மற்றும் ரோட்டார் உள் சுற்றளவில் இருக்கும் எனவே நான் உள்ளே எங்காவது ஒரு ரோட்டார் வைத்திருக்கப் போகிறேன் எனவே இதை நான் ரோட்டார் என்று அழைக்கிறேன் இது எனது ஸ்டேட்டராக இருக்கும் ரோட்டார் அதன் பெயரைப் பெறுகிறது ஏனெனில் அது சுழலப் போகிறது மேலும் ஸ்டேட்டருக்கும் ரோட்டருக்கும் இடையில் காற்று இடைவெளி இல்லாவிட்டால் அதை சுழற்ற முடியாது எனவே நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த சுழலும் இயந்திரத்திலும் ஸ்டேட்டருக்கும் ரோட்டருக்கும் இடையில் காற்று இடைவெளி இருக்க வேண்டும் அதேசமயம் அது ஒரு மின்மாற்றியில் இல்லை ஏனென்றால் அங்கே எதுவும் சுழலவில்லை எனவே முதன்மை பிரைமரி மற்றும் இரண்டாம் செகண்டரி நிலை இடையே காற்று இடைவெளி இல்லை நீங்கள் விரும்பினால் பிரைமரி ஸ்டேட்டருக்கு சமம் மற்றும் செகண்டரி ரோட்டருக்கு சமம் அல்லது நேர்மாறாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம் எனவே உங்களிடம் இரண்டு வெவ்வேறான வைண்டிங்ஸ் முறுக்குகள் உள்ளன ஆகவே நான் காற்று இடைவெளியைக் கொண்டிருந்தால் அது காந்தப்புலக் கோடுகளையும் ஃபெரோ காந்தப் பொருளையும் கட த்தப் போவதில்லை ஃபெரோ காந்தப் பொருளில் பொதுவாக ஊடுருவக்கூடிய தன்மை பெர்மியபிலிடி மிக அதிகமாக இருக்கும் இது ஒரு பொருளின் பண்பு மற்றும் இது காந்தப்புலக் கோடுகள் அவற்றின் வழியாக செல்ல மிக எளிதாக அனுமதிக்கும் அதேசமயம் காற்று அல்லது மரம் போன்ற காந்தமற்ற பொருட்கள் அல்லது அவற்றில் ஏதேனும் காந்தப்புலக் கோடுகளை அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல அனுமதிக்காது அதாவது ஸ்டேட்டரில் உள்ள சுருள்களில் உற்பத்தி செய்யப்படும் காந்தத்தை நான் கொண்டிருக்க வேண்டும் என்றால் இறுதியில் இங்குள்ள கடத்திகளில் மின்சாரத்தைத் தூண்ட வேண்டும் இவை அனைத்தும் புள்ளி மற்றும் ஒருவேளை குறுக்கே இருக்கும் எனவே நான் மின்சாரத்தை ரோட்டார் கடத்திகளில் தூண்டுகிறேன் ஸ்டேட்டரிலிருந்து ரோட்டார் கடத்திகள் வழியாக ஃப்ளக்ஸ் பாய வேண்டும் பின்னர் அது பாதையை முடிக்க வேண்டும் எனவே அதன் அர்த்தம் அது அவசியம் காற்று வழியாக செல்ல வேண்டும் இரும்பு மற்றும் காற்று இரண்டையும் கடந்து செல்லும் காந்தப்புலக் கோடுகள் நம்மிடம் இருக்கும்போது அதை ஒரு கலப்பு பாதை என்றும் மேக்னெட்டிக் சர்க்யூட் பற்றி பேசும்போது மேக்னெட்டிக் சர்க்யூட் என்பது மூடிய பாதையாக வரையறுக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து காந்தப்புலக் கோடுகள் உள்ளன காந்தப்புலக் கோடுகள் நாம் காண்பிக்கும் ஃப்ளக்ஸ் பாதைக்கு சமமானவை எனவே மேக்னெட்டிக் சர்க்யூட் என்பது காந்தப்புலக் கோடுகளைத் தொடர்ந்து மூடிய பாதையாக வரையறுக்கப்படுகிறது எவ்வாறு திறந்த சுற்றில்ஓபன் சர்க்யூட்டில் ஒரு மின்னோட்டம் பாய முடியாது என்பதைப் போலவே இதுவும் எப்போதும் ஒரு மூடிய பாதையாகும் என்பதை நினைவில் கொள்க உங்களுக்கு முழுமையான பாதை இருக்கும் இது ஒரு முழுமையான மூடிய சுற்று குளோஸ்டு சர்க்யூட் என்று உங்களுக்குத் தெரியும் அதனால்இந்த விஷயத்தில் காந்தப்புலக் கோடு இதன் வழியாகச் சென்று இந்த கடத்திகள் வழியாகவும் சென்று ரோட்டார் வழியாகவும் சென்று தன்னைத் தானே நிறைவு செய்யும் என்று நான் கூறுவேன் இது அடிப்படையில் மேக்னெட்டிக் சர்க்யூட் பாதையாக இருக்கலாம் எனவே நான் உண்மையில் காந்தப்புலக் கோடுகளை காற்று இடைவெளி வழியாக அனுப்ப வேண்டும் அதாவது நான் அதை காற்று இடைவெளி வழியாக வலுக்கட்டாயமாகத் தள்ள வேண்டும் அதாவது ஒரு மின்மாற்றி விஷயத்தில் எனக்குத் தேவையானதை ஒப்பிடும்போது காந்தப்புலத்தின் அதிக வலிமையை உருவாக்க எனக்கு அதிக கரண்ட்மின்னோட்டம் தேவைப்படும் மின்மாற்றியில் காற்று இல்லை காற்று இடைவெளி இல்லை இதன் காரணமாக காந்தப்புலக் கோடுகளை காற்று இடைவெளி வழியாகத் தள்ளும் இந்த கடினமான வேலையை நான் செய்ய வேண்டியதில்லை அதேசமயம் மின் சுழலும் இயந்திரத்தின் விஷயத்தில் நான் காற்று இடைவெளியில் தள்ள வேண்டும் இதுமூலம் பொதுவாக அதிக வலிமையான கரண்ட்மின்னோட்டம் எனக்குத் தேவைப்படும் எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் உள்ளதைப் போலவே EMF அல்லது வோல்டேஜ் கரண்ட்மின்னோட்ட ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது என்றுக் கூறுகிறோமோ "ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டிலும் நான் அதே வழியில் சொல்ல முடியும் EMF ஃப்ளக்ஸ் ஏற்படுத்தும் என்று MMF காரணமாக ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டுள்ளது MMF என்பதன் அர்த்தம் என்னவென்றால் நான் ஒரு சுருள் வழியாக கரண்ட்மின்னோட்டத்தை கடந்து செல்கிறேன் என்றால் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒருவேளை இது போன்ற ஒரு ரிங் என்னிடம் இருக்கலாம் நான் அநேகமாக இது போன்ற கடத்திகளை சுற்ற போகிறேன் எனவே இது போன்ற சுற்று என்று உங்களுக்குத் தெரியும் நான் ஒரு சில சுழற்சிகளைக் காண்பிப்பேன் பின்னர் இங்கிருந்து அது வெளியே வருகிறது எனவே இங்கிருந்து நான் காட்ட வேண்டும் இது மீண்டும் இறுதியில் வெளியேறுகிறது எனவே எனக்கு இது போன்ற பல சுழற்சிகள் இருந்தால் நீங்கள் அனைவரும் கட்டைவிரல் விதியை அடிப்படையாகக் கொள்ளுங்கள் நான் இந்த திசையில் ஒரு மின்னோட்டத்தை கரண்ட்டைக் கொண்டிருந்தால் என் விரல் ஃப்ளக்ஸ் கோடுகளின் திசையைக் காட்டும் எனவே உதாரணமாக இதில் ஒரு மின்னோட்டம்கரண்ட் இந்த திசையில் பாய்கிறது என்றால் அடிப்படையில் ஃப்ளக்ஸ் கோடுகள் இந்த திசையில் இருக்கும் என்பதை நான் காட்ட வேண்டும் எனவே இது ஃப்ளக்ஸ் கோடு அல்லது காந்தப்புல கோடுகள் அதேசமயம் இது கரண்ட்மின்னோட்ட திசையாகும் அதே வழியில் இங்கேயும் கரண்ட்மின்னோட்டம் இதைப் போல பாய்கிறது என சொல்ல முடியும் என்றால் எனவே உற்பத்தி செய்யப்படும் ஃப்ளக்ஸ் கோடுகளை இந்த குறிப்பிட்ட திசையில் பெறப்போகிறேன் அது ஒரு மூடிய பாதையாக தெளிவாக இருக்கும் எனவே நான் அதை முடிக்க வேண்டும் என்னால் அதை பாதியிலேயே விட முடியாது எனவே இது இப்படித்தான் அது நிச்சயமாக ஒரு வட்டமாக இருக்க வேண்டும் நான் அதை வேறு வழியில் காட்டுகிறேன் ஆனால் இது அடிப்படையில் காந்தப்புலக் கோடுதான் அது தான் உற்பத்தி செய்யப்படும் வழி இப்போது ஃப்ளக்ஸ் பாதையில் கரண்ட் மின்னோட்டம் எத்தனை முறை இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் சொல்கிறேன் எனவே நான் சொல்ல வேண்டும் அது ஒரு முறை இங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை இங்கே மற்றும் இன்னும் ஒரு முறை இங்கே கரண்ட்டைமின்னோட்டத்தை எதிர்கொள்கிறது அதனால் 5 முறை இது உண்மையில் ஃப்ளக்ஸ் பாதையில் கரண்ட்டைமின்னோட்டத்தை எதிர்கொள்கிறது எனவே இதை நான் காந்தப்புலக் கோடு என அழைத்தால் காந்தப்புலக் கோடு எத்தனை முறை கரண்ட்டைமின்னோட்டத்தை எதிர்கொள்கிறது என்பதை உண்மையில் MMF என அழைக்கப்படுகிறது MMF என்பது என்னவென்றால் பெரியதாக எதிர்கொள்ளும் கரண்ட்மின்னோட்டத்தை மடங்கு கரண்ட் அளவுடன் பெருக்கும்போது வரும் மதிப்பாகும் ஒரு அர்த்தத்தில் நான் அதை நேரடியாக திருப்பங்கள்சுழற்சி எண்ணுடன் தொடர்புபடுத்த முடியும் எத்தனை முறை அதைச் சுற்றி சுற்றப்பட்டு உள்ளது எனவே திருப்பங்களின்சுழற்சி எண்ணிக்கை கரண்ட் அளவுடன் பெருக்கப்படுகிறது இது பொதுவாக MMF என அழைக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்னால் நேரடியாக முடியும் இதை NI என எழுதுங்கள் இது ஆம்பியர்ஸ் லா Ampere's law உடன் தொடர்புபடுத்தப்படலாம் ஏனெனில் ஆம்பியர்ஸ் லா அடிப்படையில் காந்தப்புலத்தின் தீவிரம் காந்த புலம் தீவிரத்தை மூடிய பாதையில் இன்டகிரேட்ஒருங்கிணைப்பு செய்வது அதன் விளிம்புடன் இணைக்கப்பட்டுள்ள மொத்த மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் எனவே இது R ஆரம் என்று நான் சொன்னால் இந்த விஷயத்தில் நான் சொல்ல முடியும் அடிப்படையில் 2πR என்பது இந்த காந்த பாதையின் நீளம் H ஆல் பெருக்கப்படுகிறது காந்தப்புலம் தீவிரம் திருப்பங்களின்சுழற்சி எண் மடங்கு I க்கு சமமாக இருக்க வேண்டும் உண்மையில் ஆம்பியரின் சட்டம்ஆம்பியர்ஸ் லா என்பது ∮Hdl இன்டகிரேட் செய்த பிறகு மற்றும் அனைத்து மின்னோட்டங்களையும் சேர்த்த பிறகு இப்போது அதை எழுதியுள்ளோம் மூடிய பாதை அல்லது நெருங்கிய விளிம்பு எத்தனை முறை ஒரே மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதைத்தான் நாங்கள் எழுதியுள்ளோம் எனவே நம்மிடம் MMF NI இருந்தால் அல்லது நான் ஒரு மின்னோட்டத்தை கடந்துவிட்டால் எனக்கு ஒரே ஒரு திருப்பம்சுழற்சி இருந்தால் நான் நிச்சயமாக குறைந்த அளவு MMF வைத்திருக்கப் போகிறேன் எனக்கு 10 சுழற்சிகள் இருந்தால் நிச்சயமாக நான் அதிக அளவு MMF வைத்திருக்கப் போகிறேன் இப்போது நான் மின்னோட்டம் கரண்ட்டை எடுத்துச்செல்லும் எல்லையற்ற நீளமுள்ள கடத்தியை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் அதைச் 1 A மின்னோட்டத்தை சுமந்து செல்கிறது இதைச் சுற்றியுள்ள 1 மீட்டர் தூரம் காந்தப்புல தீவிரம் என்ன என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு கடத்தி இது ஒரே ஒரு சுழற்சி போல நல்லது வேறு சுழற்சி இல்லை அதை ஒரு முறை மட்டுமே எதிர்கொள்கிறது எனவே இது ஒரு சுழற்சி போல நல்லது எனவே கரண்ட் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் என்பதால் இதை எழுத முடியும் அதாவது 1A2πr இது எனது H ஆக இருக்கும் மற்றும் I என்பது 1 R என்பதும் 1 ஆகும் எனவே இதை 12π என எழுத முடியும் மற்றும் 12π ஐ Ampm என நான் எழுதியிருக்க வேண்டும் எல்லையற்ற நீண்ட கடத்தியிலிருந்து 1 மீ தொலைவில் வைக்கப்பட்டுள்ளது எதுவாயினும் அது அனுபவிக்கும் மேக்னெட்டிக் பீல்டு இன்டன்சிடி காந்தப்புல தீவிரம் இதுதான் கடத்தியின் திரும்பும் பாதை மிகவும் தொலைவில் உள்ளது என்று நான் கருதுகிறேன் எனவே அது மேக்னெட்டிக் பீல்டு இன்டன்சிடி காந்தப்புல தீவிரத்தில் எந்த செல்வாக்கையும் கொண்டிருக்கவில்லை இந்த கட்டத்தில் நான் மற்றொரு கடத்தியான C ஐ வைக்கப் போகிறேன் மேலும் அந்த கடத்தி 1 A கரண்ட்டைமின்னோட்டத்தை சுமக்கிறது என்று சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட கடத்தி அனுபவிக்கும் ஃபோர்ஸ் சக்தி என்ன நான் முதலில் அதைப் பெற விரும்புகிறேன் எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு 1 A கரண்ட்டை மின்னோட்டத்தை சுமக்கும் கடத்தி C எவ்வளவு ஃபோர்ஸ் சக்தி அனுபவிக்கும் அதை நான் C இன் ஒரு யூனிட் நீளத்திற்கு கணக்கிட விரும்புகிறேன் அது அடிப்படையில் Bil ஆக இருக்கும் அதைத்தான் நீங்கள் சாதாரணமாக எழுதுகிறீர்கள் இங்கே நான் யூனிட் நீளம் பற்றி பேசுகிறேன் எனக்கு B தெரியாது அதை நான் கணக்கிட வேண்டும் I என்பது 1 A L என்பது 1 m ஏனெனில் ஒரு யூனிட் நீளத்திற்கு நான் கணக்கிடுகிறேன் எனவே இது அடிப்படையில் B நியூட்டன்களாக இருக்கும் ஆனால் SI அலகுகளில் ஆம்பியரின் வரையறையைப் பார்த்தால் ஆம்பியர் என்பது வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ள 2 எண்ணற்ற நீளமான கடத்திகளால்கண்டக்டர்களால் மேற்கொள்ளப்படும் கரண்ட் மின்னோட்டமாகும் அவற்றுக்கிடையேயான ஃபோர்ஸ் சக்தி 210 7 N ஆக இருந்தால்அவை 1 மீ இடைவெளியில் இருந்தால் மற்றும் ஃபோர்ஸ் சக்தி ஒரு மீட்டர் நீளத்திற்கு கணக்கிடப்படுகிறது SI அலகுகளில் ஆம்பியர் இவ்வாறுதான் வரையறுக்கப் படுகிறது எனவே அந்த வரையறையின்படி இது 210 7 N க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறலாம் ஏனெனில் ஆரம்பத்தில் மிக நீண்டகடத்தியை நாம் எடுத்துள்ளோம் பின்னர் 1 ஆம்பியர் கரண்ட்டை மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் இரண்டாவது கடத்தியை வைத்துள்ளோம் அவற்றை 1 மீட்டர் தள்ளி வைத்திருக்கிறோம் எனவே இந்த 2 கடத்தியைகளுக்கிடையில் நாம் பெறும் ஃபோர்ஸ்சக்தி இதுதான் என்று நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் நம்மிடம் ஒரு உறவு இருக்கிறது B μH H தான் காரணம் அதாவது மேக்னெட்டிக் பீல்டு இன்டன்சிடி காந்தப்புல தீவிரம் தான் காரணம் மற்றும் B விளைவு இந்த இரண்டும் பெர்மியபிலில்டி ஊடுருவு திறன் எனப்படும் ஒரு மெட்டீரியல் பிராப்பர்டி பொருள் பண்பு மூலம் தொடர்புடையது அது μ ஆகும் மற்றும் நாம் ஒரு கடத்தியை காற்று அல்லது வெற்றிடம் அல்லது ஏதாவது ஒன்று வைத்திருக்கிறோம் என்பதை அடிப்படையாகக் கொண்டுள்ளோம் ஃபோர்ஸ் சக்தி 210 7 என்று நாம் கூறும் தருணம் அது அநேகமாக காந்தம் அல்லாத பொருளில் வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் கருத வேண்டும் SI அலகுகளில் ஆம்பியர் இவ்வாறுதான் வரையறுக்கப்படுகிறது எனவே இதிலிருந்து 210 7 12 க்கு சமம் என்று நான் சொல்ல வேண்டும் நான் பெற்ற மதிப்புகளை நான் மாற்றியமைக்கிறேன் அதில் இருந்து நான் 0410 7 சொல்ல முடியும் இதற்கான அலகுகளை நாம் கொண்டு வர வேண்டும் அலகுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இப்போது இதுதான் ஃப்ரீ ஸ்பேஸ் இலவச இடம் அல்லது காற்று அல்லது காந்தம் அல்லாத பொருள் இவற்றின் பெர்மியபிலில்டி ஊடுருவல் என அழைக்கப்படுகிறது எனவே இது உங்கள் மேக்னெட்டிக் சர்க்யூட் கணக்கீடுகளில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் எனவே நாம் அடிப்படையில் மேக்னெட்டிக் சர்க்யூட் கணக்கீடை மதிப்பை எதிர்கொண்டு தொடர்ந்து வைத்துக் கொள்ளப் போகிறோம் காற்று அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ் இலவச இடத்தின் பெர்மியபிலிடி ஊடுறுவின் அத்தியாவசியத்தை உணர்த்துவதற்காகவே 0r r சாதாரணமாக அழைக்கிறோம் உங்களுக்குத் தெரிந்த காந்தப் பொருளை நாம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு காந்தப் பொருளின் உண்மையான ஊடுருவல்ஆக்சுவள் பெர்மியபிலில்டி ஆகப் இருக்கப்போவதை நாம் பெறப்போகிறோம் அங்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலில்டி ஒப்பீட்டு ஊடுருவல் என அழைக்கப்படுகிறது மற்றும் ஒப்பீட்டு ஊடுருவல் ரிலேட்டிவ் பெர்மியபிலில்டி உங்களுக்குத் தெரியும் பொதுவாகசில நூறுகள் முதல் சில ஆயிரங்கள் வரை நான் எந்த வகையான பொருளைப் பார்க்கிறேன் என்பதைப் பொறுத்துள்ளது எடுத்துக்காட்டாக சிலிக்கான் எஃகு மற்றும் எஃகு மற்றும் பலவற்றிற்கு கிட்டத்தட்ட இதே மதிப்பான 3500 முதல் 4500 வரை கொண்டிருக்க போகின்றன டிரான்ஸ்பார்மர் களில் மின்மாற்றிகளில் நாம் எதைப் பயன்படுத்தினாலும் r இது சுமார் 3500 முதல் 4500 வரை எஃகு மற்றும் சிலிக்கான் எஃகுக்கு இருக்கும் இப்போது விற்கான அலகு வர முயற்சிப்போம் எனவே இதற்கான அலகை பார்க்க முயற்சிப்போம் நாம் BH என்று சொன்னோம் B என்பது ஃப்ளக்ஸ் அடர்த்தி அதாவது இது டெஸ்லா அல்லது Wbm2 இல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இது அடிப்படையில் H என்பது AmpTurnm ஆகும் ஏனெனில் நாம் எழுதியுள்ளோம் நாம் செய்த கணக்கீடை நீங்கள் பார்த்தால் H என்பது உண்மையில் என்ன செய்தோம் என்றால் N12πr என நாம் செய்துள்ளோம் எனவே இதை ஆம்பியர் டர்ன் என்று எழுத வேண்டும் திருப்பங்களுக்கு எந்த பரிமாணமும் இல்லை எனவே இதை ஒரு மீட்டருக்கு ஆம்பியர் என்று எழுத முடியும் எனவே இதை உண்மையில் μ க்கு அலகாக Wbm2Amp m என்று எழுதலாம் எனவே இதை நான்WbAmp m என்று சொல்ல முடியும் முழு விஷயமும் டினாமினேட்டர் இல் வருகிறது இதை நான் கொஞ்சம் வித்தியாசமாகவும் பார்க்க முடியும் நான் LdidtNd∅dt என பார்த்தால் உங்களுக்குத் தெரிந்த இந்த உறவு ஃபாரடேயின் சட்டத்தின் வடிவத்தில் வெளிப்படுத்த பட்டுள்ளது என்று நான் சொல்ல முடியும் ஆனால் மின் சுற்றுவட்டத்தின்எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இன் அடிப்படையில் அதைப் பார்க்கும்போது ஏனெனில் நாம் எப்போதும் குறிப்பிடுவது காந்தவியல் அது இண்டக்டன்ஸ் எனப்படும் கற்பனையான அளவைச் சேர்ப்பதன் மூலம் மாற்று மின்னோட்டத்துடன் அல்டர் நேட்டிங் கரண்ட் உடன் தொடர்புடையதாக நடக்கிறது எனவே காந்தத்தன்மையைக் குறிக்க தூண்டல் இண்டக்ஷன் ஐ இங்கே கொண்டு வருகிறோம்அதாவது ஒரு கரண்ட்மின்னோட்டம் கடத்தியின் வழியாக செல்வதால் இண்டக்ஷன் இங்கே வருகிறது எனவே இங்கிருந்து நான் Nd∅di என்று சொல்ல முடியும் எனவே இதை நீங்கள் அறிந்திருப்பதால் என்னால் இதைச் சொல்ல முடியும் Nd∅di எதையும் பரிமாணமாக கொண்டிருக்கவில்லை எனவே WbA WbA என்பது ஹென்றி எனவே இங்கே சாதாரணமாக இண்டக்ஷன் ஹென்றியில் அளவிடப்படுகிறது எனவே இது அடிப்படையில் வெபர்ஆம்பியர் ஆகும் இது ஹென்றி எனப்படும் எனவே இங்கிருந்து இதை நான் ஹென்றி மீட்டருக்கு எழுத முடியும் எனவே ஊடுருவலுக்கு ஹென்றிமீட்டர் என்ற அலகு உள்ளது எனவே நீங்கள் உண்மையில் LdidtNd∅dii இன் சமநிலையிலிருந்து அதைப் பார்க்கலாம் எனவே இது போன்ற மேக்னெட்டிக் சர்க்யூட் இருந்தால் இதை நான் ஒரு டிரான்ஸ்பார்மர் மின்மாற்றி போல வரையலாம் எனவே நான் ஒரு டிரான்ஸ்பார்மர் மின்மாற்றி கோர் போன்ற ஒரு கோர் எடுக்க போகிறேன் ஆனால் இடையில் ஒரு சிறிய காற்று இடைவெளியை அறிமுகப்படுத்தப் போகிறேன் இடையில் ஒரு சிறிய காற்று இடைவெளியை நான் அறிமுகப்படுத்தியுள்ளேன் எனவே இந்த லிம்புமூட்டுக்குச் சுற்றியுள்ள திருப்பங்களை நான் ஏற்படுத்தப் போகிறேன் என்று நாம் சொல்லுவோம் சில N எண்ணிக்கையிலான திருப்பங்கள் உள்ளன என்று சொல்லலாம் இதன் மூலம் நான் I எனும் கரண்ட்டை கடத்த ப் போகிறேன் இது நிச்சயமாக காந்தப்புல கோடுகளை உருவாக்கும் எனவே காந்தப்புல கோடுகள் அநேகமாக இது இப்படிச்சுற்றி செல்லப் போகிறது என்ற வழியில் என்னால் இதை பார்க்க முடிகிறது மற்றும் அது காற்று இடைவெளியையும் கட்டாயமாக கடந்து செல்லும் வேறு வழியில்லை ஏனென்றால் அது முடிந்தவரை ஃபெரோ காந்த பொருளில் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொள்ளும் இந்த மையமானது கோரானது ஃபெரோ காந்தப் பொருளால் ஆனது என்று நான் சொன்னால் அதனின் ஊடுருவல் மிகவும் அதிகமாக இருப்பதால் காந்தப்புலக் கோடு ஒன்றை மட்டுமே நான் காட்டியுள்ளேன் ஆனால் நிச்சயமாக பல கோடுகள் இருக்கும் மற்றும் அந்த பொருட்கள் முடிந்தவரை தங்களை ஃபெரோ காந்த பொருளில் கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஏனெனில் ஃபெரோ காந்தப் பொருளின் ஊடுருவல் மிகவும் அதிகம் இப்போது NI என்பதுதான் கிடைக்கக்கூடிய மொத்த MMF காந்தப்புலக் கோடுகளை உருவாக்குவதற்கு காந்த உந்து சக்திமேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் பங்களிக்கப் போகிறது இப்போது நான் ஒட்டுமொத்தமாக மேக்னெட்டிக் சர்க்யூட்களின் நீளத்தை பார்த்தால் மேக்னெட்டிக் சர்க்யூட்களின் நீளம் உண்மையில்காந்தப்புலக் கோட்டின் நீளத்தை ஒத்திருக்கிறது எனவே நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட கோரின்மையத்தின் முழுமையான சுற்றளவை நான் பார்க்க வேண்டும் மற்றும் சராசரி சுற்றளவு L என்று நான் சொன்னால்கோர் பொருளின் நீளத்தை நான் சொல்ல வேண்டும் அல்லது மறுபுறம் நான் சொல்வேன் காந்தப்புலக் கோடு இங்கே L க்கு சமம் இது L எனவே இந்த விஷயத்தில் நான் காந்தப்புல தீவிரம் NIL சொல்ல முடியும் இந்த கோரின் செவ்வக குறுக்குவெட்டு இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த மையத்தின் குறுக்குவெட்டு பகுதியை A என அழைக்கிறேன் இந்த A மூலம் தொடர்ந்து ஏராளமான ஃப்ளக்ஸ் கோடுகள் பாயும் கோரில் உருவாக்கப்படும் சராசரி ஃப்ளக்ஸ் அடர்த்தி B க்கு சமம் என்று நான் சொன்னால் ஒட்டுமொத்த ஃப்ளக்ஸ் B × A க்கு சமம் என்று சொல்லப் போகிறேன் இங்கு நான் A என்பது மையத்தின் குறுக்கு வெட்டு பகுதி என்று சொல்ல முடியும் எந்த விஷயத்தில் இதை நான் எழுத முடியும் BA HLμAL என்று உங்களுக்குத் தெரியும் இது முழு BAHLFluxMMF க்கு சமம் இது மின்சுற்றில் வோல்டேஜ்மின்னழுத்தத்திற்கும் கரண்ட் மின்னோட்டத்திற்கும் இடையிலான உறவுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது எனவே நான் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட் உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் MMF ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இல் வோல்டேஜ் சோர்ஸ் இருப்பதற்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லப்போகிறோம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இல் உங்கள் வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் ஃப்ளக்ஸ் ஒத்ததாக இருக்கும் எனவே வோல்டே ஜிலிருந்து கரண்ட்டின் விகிதத்தை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் மின்சுற்றில் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு அல்லது இம்பிடிடன்ஸ் மின்மறுப்பு என்று அழைக்கிறோம் இதேபோல் MMFலிருந்து ஃப்ளக்ஸ்இன் விகிதத்தை ரிலக்டன்ஸ் தயக்கம் என்று அழைப்போம் எனவே இந்த விகிதம் நமக்கு இங்கு கிடைத்திருப்பது 1reluctance ஆகும் அல்லது ரிலக்டன்ஸ்இன் தலைகீழி ஆகும் எனவே ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் காந்த சுற்றில் உள்ள ரிலக்டன்ஸ் தயக்கம் μA க்கு சமம் என்று நாம் அடிப்படையில் சொல்லலாம் நான் என்ன செய்தேன் என்றால் காற்று இடைவெளியை மிக தெளிவாக புறக்கணிக்க நான் இந்த விஷயத்தில் காற்று இடைவெளி விளைவை எடுத்திருக்க வேண்டும் நான் அதை சேர்க்கப் போகிறேன் அதனால்தான் நான் முதலிடத்தில் காற்று இடைவெளியை சேர்த்தேன் மாணவர் 3950 என பெறுகிறோம் பேராசிரியர் பார் μBH நாம் முழுவதுமாக பெறவில்லை நாம் அதைப் பெறவில்லை நம்மிடம் ஒரு காரணம் இருப்பதாகவும் ஒரு விளைவு இருப்பதாகவும் மற்றும் இறுதியில் விளைவு பொருளின் பண்பு பொருளின் ஊடுருவு திறன் சார்ந்தது என்றும் கருதப்படுகிறது எனவே பொருளின் பண்பு ஒரு மாறிலியாக இருக்கும் வரை H மற்றும் B ஒவ்வொன்றிற்கும் நேரடி விகிதாசார உறவோடு இருக்கும் இது இரும்பு விஷயத்தில் ஒரு மாறிலி அல்ல நாம் அடிப்படையில் காரணம் மற்றும் விளைவு கருதுகிறோம் காரணம் என்பது பாயும் மின்னோட்டம் விளைவு என்பது காந்தப்புலம் அல்லது உருவாக்கப்பட்ட காந்தப் பாய்வு அந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று நேரடியான தொடர்புடையது ஒன்றுக்கொன்று நேரடியான விகிதாசாரத்தில் உள்ளது என நாங்கள் கருதுகிறோம் நான் உண்மையில் அதைப் பெறவில்லை இரண்டும் ஒன்றுக்கொன்று நேரடியான விகிதாசாரத்தில் இருக்கும்போது விகிதாசார மாறிலி µ ஆக இருக்கும் இவை அனைத்தும் நம் அனுமானம்தான் பாருங்கள் அடிப்படையில் நாம் BA என்று சொல்கிறோம் அடிப்படையில் அதை BH என எழுதுகிறோம் இப்போது நாங்கள் BA மற்றும் H பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை தன்னிச்சையாக செய்துள்ளோம் என கருதுங்கள் பின்னர் நான் எழுத வேண்டும் மேலே நான் அதை A ஆல் பெருக்க வேண்டும் மற்றும் கீழே L எல் ஆல் பெருக்கவும் அவ்வளவுதான் நான் செய்கிறேன் எனவே இங்கிருந்து இதை எழுதுகிறேன் இது அம்புக்குறி நான் சமமாக எழுதவில்லை நான் ஐ A ஆல் மற்றும் H ஐ l ஆல் பெருக்கி வருகிறேன் நான் BA ஃப்ளக்ஸ் மற்றும் Hl MMF என எழுதுகிறேன் எனவே நாம் அடிப்படையில் மேக்னடிக் சர்க்யூட் உடன் தொடருவோம் ஆனால் அடிப்படையில் எலக்ட்ரிக் மற்றும் மேக்னடிக் சர்க்யூட்களுக்கு இடையிலான ஒப்புமை பின்வருமாறு உள்ளது ஆகவே மேக்னடிக் சர்க்யூட்டில் என்னிடம் MMF இருந்தால் எலக்ட்ரிக் சர்க்யூட் ல் என்னிடம் EMF அல்லது வோல்டேஜ் இருக்கும் மேக்னடிக் சர்க்யூட் என்னிடம் ஃப்ளக்ஸ் இருந்தால் நான் எலக்ட்ரிக் சர்க்யூட் கரண்ட்டிலும் மேக்னடிக் சர்க்யூட்டிலும் இதை ரிலக்டன்ஸ் என்று அழைத்தால் மற்ற விஷயத்தில் இம்பிடிடன்ஸ்மின்மறுப்பு அல்லது ரெசிஸ்டன்ஸ் என அழைக்கப் போகிறேன் மேக்னடிக் சர்க்யூட் விஷயத்தில் நான் ஃப்ளக்ஸ் அடர்த்தி B என்று சொன்னால் அதே வழியில் நான் இதை கரண்ட் அடர்த்தி என்று அழைக்கலாம் அதேசமயம் காந்தப்புல தீவிரம் H க்கு இணையான அளவு எலக்ட்ரிகல் சர்க்யூட்டில் இல்லை என சொல்லலாம் ஒரு யூனிட் நீளத்திற்கான MMF என நாம் அழைக்கும் காந்தப்புல தீவிரத்திற்கு இணையான அளவு எலக்ட்ரிகல் சர்க்யூட்டில் இல்லை எனவே மின்சார சுற்று விஷயத்தில் நாம் H உடன் கையாள்வதை ஒப்பிடும்போது சற்று வித்தியாசமாக சமாளிப்போம் எனவே அடுத்த வகுப்பில் காற்று இடைவெளியுடன் மேக்னடிக் சர்க்யூட் கணக்கீடுகளுக்குச் செல்வோம்